வணக்கம் மாணவர்களே இன்றைய விரிவுரையை குறைப்புச் சூத்திரத்துடன் தொடங்குவோம் நாம் இரண்டு முக்கோணவியல் சார்பு பெருக்கலின் குறைப்புச் சூத்திரத்தைப் பார்த்தோம் இங்கிருந்து நாம் தொடங்குவோம் அதாவது Im nsin mx cos n x dx என்பதிலிருந்து தொடங்குவோம் இங்கு ஒரு சிறிய பிழை இருப்பதாக நான் நம்புகிறேன் இது கூட்டல் குறியீடாக இருக்க வேண்டும் பின்னர் இந்த குறைப்புச் சூத்திரத்தை நாம் பெற்றோம் இப்போது இந்த குறைப்புச் சூத்திரத்தைப் பயன்படுத்தக் கூடிய ஒரு உதாரணத்தைக் காண்போம் sin 4x cos 2 x dx ன் மதிப்பை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இதை நாம் I4 2sin 4x cos 2 x dx என்று எழுதலாம் இங்கு I4 2 என்பதால் சூத்திரத்தில் sin m1x ல் உள்ள அடுக்கின் மதிப்பு 5 ஆகும் அதாவது m1 ன் மதிப்பு 5 இங்கு நம்மிடம் இருப்பது இதில் I4 0 என்பது sin 4x dx ஆகும் மேலும் இந்த sin 4x dx என்பது sin nx dx வகையைச் சார்ந்தது ஆகையால் sin nx dx சூத்திரத்தை பெறுவதற்காக sin n 1 x sin x dx என்று எடுத்துக் கொள்வோம் எனவே அடிப்படையில் இது இங்கு I2 0 என்பதை sin 2 x dx என எழுதலாம் மேலும்sin 2 x dx ன் குறைப்புச் சூத்திரத்தை கொண்டு விரிவுபடுத்தினால் sin x cos x212 I0 0என்பது கிடைக்கும் இங்கு I0 0 என்பது sin 0 x dx ஆகும் sin 0 x dx ன் மதிப்பு x என்பதாகும் இதை நாம் மொத்தமாக எழுதினால் பெருக்கலை கொண்டு மேலும் இதை விரிவு படுத்தினால் நமக்கு தீர்வு கிடைக்கும் இரண்டு முக்கோணவியல் சார்பு பெருக்கல் இன்டகிரலின் தீர்வை நாம் மற்றொரு வழியில் கண்டோம் sin x மற்றும் cos x அடுக்குகளில் நீங்கள் எந்த ஒரு முழு எண்ணையும் எடுத்துக்கொள்ளலாம் இவ்வகை இன்டகிரலின் தீர்வை காண நாம் இந்த சூத்திரத்தை பயன்படுத்துவோம் இந்த சூத்திரம் மறுசெய்கை சூத்திர வகையானது இப்பொழுது நாம் குறைப்புச் சூத்திரத்தின் அடுத்த வகையை காண்போம் அதாவது tan n x dx n என்பது மிகை முழு என்னாகும் இதை நாம் In கொண்டு எழுதலாம் ஏனென்றால் இங்கு n உள்ளது இந்த tan n x dx பிரித்து tan n 2 x tan 2 x dx என எழுதிக் கொள்ளலாம் மேலும் tan 2 x ஐ முக்கோணவியல் சூத்திரத்தைக் கொண்டு என்று எழுதிக் கொள்ளலாம் நாம் முன்பு கண்டதைப்போல தொடர்வோம் இதை என்று எழுதினால் நாம் மறுசெய்கை சூத்திரத்தின் வகைகளில் முடிப்போம் இங்கு நாம் tan xz என்று எடுத்துக் கொண்டோமானால் dzsec 2 x dx என்பது நமக்கு கிடைக்கும் மேலும் இதை நாம் இன்டகிரேட் செய்தால் tan n 1 xn 1 In 2என்பது நமக்கு கிடைக்கும் அடிப்படையில் இதுவே tan n x dx ன் குறைப்புச் சூத்திரமாகும் அதேபோல் இந்த டெஃபனைட் இன்டகிரலில் ஏதேனும் வீச்சு இருந்தால் அதாவது 0 4 tan n x dx என்பதுபோல் இருந்தால் அடுக்குகளில் உள்ள n ன் மதிப்பை வைத்து இன்டகிரேட் செய்துகொண்டே இருப்போம் உதாரணத்திற்காக n4 என்று எடுத்துக் கொண்டோம் என்றால் மேலே கண்ட குறைப்புச் சூத்திரத்தில் என்றும் அடுத்த படியில் என்றும் நமக்கு கிடைக்கும் n என்பது ஒற்றைப்படை எண் என்றால் நாம்I1 ல் முடிப்போம் sin n x dx மற்றும் cos n x dx சூத்திரங்கள் ஒத்த அடிச்சுவடுகளில் உள்ளது இந்த சூத்திரத்திற்கான உதாரணங்களை நான் உங்களிடமே விட்டுவிடுகிறேன் இதை நீங்கள் ஏதேனும் ஒரு புத்தகத்தில் காணலாம் அதேபோல் நாம் மற்றொரு முக்கோணவியல் சார்பை எடுத்துக் கொள்வோம் அதாவது Incot n x dx என்று மேலும் cot n x dx என்பதைcot n 2 x cot 2 x dx என்று எழுதலாம் மேலும் cot 2 x என்பதை cosec 2 x 1என்றும் எழுதலாம் நாம் மேலே கண்டது போலவே இதன் குறைப்புச் சூத்திரத்தை பெறுவோம் இதுவேcot n x dx ன் குறைப்புச் சூத்திரமாகும் மேலே கண்டது போல இப்பொழுது Insec n x dx என்று எடுத்துக் கொள்வோம் இங்கு sec n x என்பதை sec n 2 x sec 2 x என்றும் எழுதலாம் அடிப்படை மாற்று முறையை பயன்படுத்தி sec 2 x என்பதை 1tan 2 x என்று மாற்றி எழுதிக் கொண்டால் நமக்கு Insec n 2x tan xn 1 n 2 n 1 In 2 என்பது கிடைக்கும் நான் தீர்வின் கடைசி சமன்பாட்டை எழுதி உள்ளேன் இதை நீங்கள் நேராகவே பெறலாம் இங்கு நாம் அடிப்படை இன்டகிரஷன் மற்றும் அடிப்படை இயற்கணித செயல்களை பயன்படுத்தி n 2 n 1 In 2 ன் மதிப்பை பெறுவோம் sec n x dx ன் குறைப்புச் சூத்திரத்தை கண்டது போல இப்பொழுது நாம் cosec n x dx ன் குறைப்புச் சூத்திரத்தை காண உள்ளோம் இங்கு cosec n x என்பதை cosec n 2 x cosec 2 x என்று எழுதலாம் இங்கு நாம் முக்கோணவியல் சூத்திரத்தை பயன்படுத்தினால் Incosec n 2x cot xn 1 n 2 n 1 In 2 என்பதில் முடிப்போம் நீங்கள் இங்கு ஒருவித வடிவத்தைக் காணலாம் அதாவது sin n x dx மற்றும் cos n x dx இரண்டின் குறைப்புச் சூத்திரமும் ஒன்றுதான் அதேபோல் tan n x dx மற்றும்cot n x dx இரண்டுமே ஒரேவித முக்கோணவியல் சூத்திரத்தை பின்பற்றும் மேலும் sec n x dx மற்றும் cosec n x dx இரண்டுமே ஒரே வித முக்கோணவியல் சூத்திரத்தை பின்பற்றும் இங்கு sec n x க்கு பதிலாக cosec n x இருந்தால் நாம் sec xக்கு பதில் cosec x ஐயும் மற்றும் tan xக்கு பதில் cot x ஐ மாற்றி எழுதிக் கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரேவிதமான சூத்திரத்துடன் முடிப்பீர்கள் இந்த சூத்திரங்களின் தீர்வுகள் கடினமல்ல ஆகையால் அதை உங்களின் பயிற்சிக்காக நான் விட்டு விடுகிறேன் அடுத்த வகை குறைப்புச் சூத்திரத்தை பார்ப்போம் குறைப்புச் சூத்திரங்களின் உதவியுடன் நாம் ஒருவிதமான மறுசெய்கை திட்டங்களை கணக்கிடுகிறோம் அதாவது இன்டகிரலில் உள்ள சார்புகளின் சிக்கலான அடுக்குகளை கணக்கிட வேண்டும் என்றால் நாம் குறைப்புச் சூத்திரங்களின் உதவியுடன் அதை செய்வோம் நாம் I10 ன் மதிப்பை கணக்கிட வேண்டும் என்றால் நாம் முதலில் I8I6I4I2 மற்றும் I0 கணக்கிட வேண்டும் அதை நாம் இந்த சூத்திரத்தில் பயன்படுத்தினால் நமக்கு I10 ன் மதிப்பு கிடைக்கும் அதேபோல் நம்மிடம் ஒற்றைப்படை எண் இருந்தால் அதாவது I11 நாம் I9I7I5I3 மற்றும் I1 கணக்கிட வேண்டும் அதன் வாயிலாக நாம் தீர்வை காணுவோம் அதேபோல் நம்மிடம் சிக்கலான அல்லது கடினமான இன்டகிரல் அல்லது இரண்டு சார்பின் பெருக்கல் இருந்தால் அதை இந்த வகை சூத்திரங்களை பயன்படுத்தி அதன் தீர்வை பெறமுடியும் ஒரு வழியில் குறைப்புச் சூத்திரம் ஒரு நல்ல குறுக்குவழி அல்லது ஒரு நல்ல கருவி ஆகும் அதன் உதவியுடன் இவ்வகை கடினமான இன்டகிரலை கணக்கிட முடியும் அடுத்த வகைகளை பார்ப்போம் அதாவது Im ncos mx sin nx dx

இதை நாம் என்று எழுதிக் கொள்ளலாம் Im n ஐ இடது புறத்திற்கு எடுத்துச் செல்லலாம் இருபுறமும் n ஐ பெருக்கினால் நமக்கு கிடைப்பது இதுவே நாம் எதிர்ப்பார்த்த Im n க்கான குறைப்புச் சூத்திரம் cos mx sin nx dx போன்றவை நம்மிடம் இருந்தால் அதன் குறைப்புச் சூத்திரம் மேலே கண்ட சமன்பாடு ஆகும் இங்கு m க்கு பதிலாக 10 மற்றும் n க்கு பதிலாக 20 என்று எடுத்துக் கொண்டோம் என்றால் மேலே உள்ள சூத்திரத்தை பயன்படுத்தி இதை கணக்கிடவேண்டும் மேலும் நாம் கடைசியாக I0 0 அல்லது I1 1 அல்லது I1 0 போன்றவற்றில் முடிப்போம் இவைகளை கணக்கிடுவது மிக எளிமை இங்கு நாம் தீர்வை காண்பதற்கு பின்னோக்கு பொறியியல் முறையை பயன்படுத்துகிறோம் அதாவது நாம் எல்லாவற்றையும் பின்நோக்கி வைத்தால் நமக்கு தீர்வு கிடைக்கும் மேலே கண்டது ஒருவகையான குறைப்புச் சூத்திரமாகும் இங்கு cos mx என்பதற்கு பதிலாக sin mx cos nx என்று எடுத்துக்கொண்டு மேலே உள்ளவாறு பயணித்தால் நமக்கு மேலே கண்ட சூத்திரத்தைப் போல இங்கு கிடைக்கும் அடுத்த வகை சூத்திரத்தை காண்போம் dxx2 a 2 n ன் குறைப்புச் சூத்திரத்தை காண்போம் இங்கு n என்பது ஒரு மிகை முழு எண் இதை நாம் Indxx2 a 2 n என்று எழுதலாம் இப்பொழுது நாம் பகுதி இன்டகிரல் சூத்திரத்தை பயன்படுத்தலாம் 1x2 a 2 n என்பதை நாம் முதல் சார்பு என்றும் மற்றும் 1 என்பதை இரண்டாவது சார்பு என்றும் எடுத்துக் கொள்ளலாம் இரண்டாவது சார்பு இன்டகிரலின் மதிப்பு x இவைகளைக் கொண்டு பகுதி இன்டகிரல் சூத்திரத்தை எழுதலாம் இந்த சூத்திரத்தின் முதல் உறுப்பு xx2 a 2 n ஆகவும் இரண்டாம் உறுப்பு n x2 a 2 n1 x dx ஆகவும் இருக்கும் இவைகளை கீழ்கண்டவாறு சேர்த்து எழுதலாம்

இதை இவ்வாறு எழுதலாம் மேலும் இதை இவ்வாறு எழுதலாம் அடிப்படையில் இது ஆகும் இதை இவ்வாறு எழுதலாம் இந்த மொத்த சமன்பாடும் In என்பதால்2na2 In1 ஐ நாம் இடதுபுறம் எடுத்து செல்லலாம் மற்றும் In ஐ வலது புறம் எடுத்து செல்லலாம் இவ்வாறு செய்தால் நமக்கு கிடைப்பது அடுத்து இருபுறமும் 2na2 ஐ கொண்டு வகுத்துக் கொள்ளலாம் நாம் In ன் குறைப்புச் சூத்திரத்தை கண்டுபிடிப்பதால் நாம் n என்பதை என்று இருபுறமும் எடுத்துக் கொள்ளுவோம் நமக்கு கிடைப்பது மேலே உள்ள சமன்பாடு dxx2 a 2 n ன் குறைப்புச் சூத்திரமாகும் நமக்கு n ன் மதிப்பை கொடுத்திருந்தால் அதாவது n10 என்று கொடுத்திருந்தால் இதன் தீர்வை கண்டுபிடிப்பதற்கு முதலில் நாம் I9 I8 I7 I0 ன் மதிப்புகளை கணக்கிட வேண்டும் பின்னர் மேலே உள்ள சூத்திரத்தை இவைகளைக் கொண்டு எழுதினால் நமக்கு I10 ன் மதிப்பு கிடைக்கும் மேலே கண்டது ஒருவகையான குறைப்புச் சூத்திரமாகும் சிலர் இதை எளிமையான வடிவத்தில் எழுத விரும்புவார்கள் அதாவது 2a2 ஐ இடதுபுறத்தில் வைத்துக்கொண்டு சமன்பாட்டை எழுதினால் 2a2 Inxx2 a2 n 1 In 1 மேலே உள்ள சமன்பாடு எதிர்ப்பார்த்த In ன் குறைப்புச் சூத்திரம் ஆகும் அடுத்து நீங்கள் இயற்கணித வகை செயல்பாடுகளை முக்கோணவியல் செயல்பாடுகளால் பெருக்கலாம் அடுத்த வகை குறைப்புச் சூத்திரத்தை பார்ப்போம் அதாவது xn sin x dx என்பதற்கான குறைப்புச் சூத்திரத்தை கணக்கீடு செய்வோம் இதை நாம் Inxn sin x dx என்று எழுதலாம் மேலும் இங்கு நாம் பகுதி இன்டகிரல் சூத்திரத்தை பயன்படுத்தலாம் இவ்வாறு செய்தால் நமக்கு கிடைப்பது மேலே உள்ள சமன்பாட்டில் இரண்டாவது உறுப்பிற்கு பகுதி இன்டகிரல் சூத்திரத்தை பயன்படுத்தலாம் மேலும் பகுதி இன்டகிரல் சூத்திரத்தை பயன்படுத்தினால் அடிப்படையில் நீங்கள் பெறுவது மேலே உள்ளதில் கடைசி உறுப்பு In 2 ஆகும் இதை நாம் இவ்வாறு எழுதலாம் xn cos x nxn 1 sin x n In 2 இதுவே நாம் எதிர்ப்பார்த்த In ன் குறைப்புச் சூத்திரம் உதாரணத்திற்காக 0 2 xn sin x dx என்பதை எடுத்துக் கொண்டு அதன் மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் மேலே உள்ள சூத்திரத்தில் வலதுபுறத்தில் 0 2 என்னும் வீச்சை பயன்படுத்தி தீர்வைப் பெறலாம் அதாவது x0என்றால் xn ன் மதிப்பு 0 அதேபோல் x 2 என்றால் cos 2 ன் மதிப்பு 0 ஆகையால் முதல் உறுப்பு முழுவதுமாக மறைந்து விடும் அதேபோல் x0 என்றால் இரண்டாவது உறுபும் மறைந்துவிடும் ஆனால் x 2 என்றால் இரண்டாவது உறுப்பின் மதிப்பு n n 1ஆகும் மூன்றாவது உறுப்புn In 2எந்த ஒரு மாற்றமும் பெறாது இவைகளை சேர்த்து எழுதினால் நமக்கு கிடைப்பது Inn In 2n n 1 இதுவே நாம் எதிர்பார்த்த 0 2 xn sin x dxகுறைப்புச் சூத்திரத்தின் தீர்வு இந்த மறுசெய்கை சூத்திரத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்றால் n என்பதற்கு பதிலாக n50 என்று எடுத்துக்கொண்டால் முதலில் நாம் I48 I46 கணக்கிட வேண்டும் பின்னர் எல்லாவற்றையும் பின்நோக்கி வைத்தால் நமக்கு தீர்வு கிடைக்கும் sin x என்பதற்கு பதிலாக நீங்கள் எந்த முக்கோணவியல் சார்பையும் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் ஏதேனும் ஒரு வழியை கண்டுபிடித்து முக்கோணவியல் பகுதியை In 2 அல்லது In 1 வைத்திருக்கும் ஒரு சூத்திரத்தை பெறவேண்டும் அடிப்படையில் இது முக்கோணவியல் சார்பையும் மற்றும் சில சூத்திரங்களையும் வைத்து நமக்குத் தேவையான குறைப்புச் சூத்திரத்தை பெறுவது இது அவ்வளவு கடினமல்ல உதாரணங்களை எடுத்துக் கொண்டோம் என்றால் கொடுத்திருக்கும் டெஃபனைட் இன்டகிரலின் வீச்சை பயன்படுத்தி இயற்கணித சூத்திரத்தை கணக்கிட வேண்டும் இவ்வகை உய்த்தறிதல் சூத்திரத்தில் கடைசியாக ஒரு மாறியில் எழுதுவோம் எழுதவில்லை என்றாலும் இங்கு ஒரு மாறிலி இருப்பதாக அர்த்தமாகும் n10என்று எடுத்துக்கொண்டு கணக்கீடு செய்தால் கடைசியாக நாம் I0 அல்லது I2 மதிப்பை கண்டுபிடிக்கும் போது இவ்வகை மாறிலி கிடைக்கும் நீங்கள் இந்த மாறிலியை இங்கே எழுதுகிறீர்களா அல்லது இல்லையா என்பது உங்களின் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் இங்கே எழுதினாலும் I0 அல்லது I2 மதிப்பை கண்டுபிடிக்கும் போது இவ்வகை மாறிலி கிடைக்கும் ஆகையால் மாறிலி கூட்டல் மாறிலி நமக்கு ஒரு புதிய மாறிலி கிடைக்கும் அதை நாம் c என்று எழுதலாம் நீங்கள் c எழுத விரும்புகிறீர்களா இல்லையா என்பது முற்றிலும் உங்களுடையது இங்கே ஒரு c இருக்கும் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது இன்றைய விரிவுரையை இங்கே முடித்துக் கொள்வோம் அடுத்த விரிவுரையில் மேலும் 1 அல்லது 2 குறைப்புச் சூத்திரங்களை பெற முயற்சிப்போம் அதன் பிறகு முறையற்ற இன்டகிரலை பற்றிப் பார்ப்போம் கருத்துக்களை தெளிவுபடுத்துவதற்காக குறைப்புச் சூத்திரங்களில் இருந்து ஒரு சில எடுத்துக்காட்டுகளை உங்களின் பயிற்சி பகுதியில் இணைத்துள்ளேன் இந்த விரிவுரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் அடுத்த விரிவுரையில் உங்களைக் காண ஆவலாக உள்ளேன்